எனவே நாம் இரண்டு டி பெட்டியில் துகள் குறித்து தொடருவோம் ஆனால் நிச்சயமற்ற கொள்கை என்று அழைக்கப்படும் இந்த புகழ்பெற்ற கொள்கையைப் பற்றி சிறிது சிந்திக்கலாம் இது முதலில் வெர்னர் ஹைசன்பெர்க்கால் முன்வைக்கப்பட்டது பேராசிரியர் வி பாலகிருஷ்ணன் எழுதிய ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையில் இப்போது மிக அழகான விரிவுரை உள்ளது அது அடிப்படை படிப்புகளின் கீழ் அல்லது இயற்பியலில் NPTEL இணையதளத்தில் உள்ளது இது குவாண்டம் இயக்கவியல் இல் உள்ளது முதல் விரிவுரை ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையில் உள்ளது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த விரிவுரையை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் இது மிகவும் ஆரம்ப நிலையில் உள்ளது அது அங்கு இருந்ததைப் போன்றது அல்ல ஆனால் ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி பேராசிரியர் பாலகிருஷ்ணனின் Balakrishnan's எண்ணுதல் நீங்கள் கேட்கும்போது அந்த விரிவுரையை நீங்கள் அதிகம் பாராட்டுவீர்கள் நீங்கள் ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் மிகவும் எளிமையான பயிற்சியைச் செய்வோம் இது அறிமுக முதல் ஆண்டு மாணவர்களுக்கானது எந்தவொரு அளவீட்டு அளவிலும் உள்ள நிச்சயமற்ற டெல்டா x இந்த எளிய அறிக்கையால் வழங்கப்படுகிறது இது அந்த மாறியின் ஸ்கொயரின் சராசரிக்கு இடையேயான வித்தியாசம் அந்த மாறியின் சராசரியின் ஸ்கொயர் மைனஸ் அந்த மாறியின் சராசரியின் ஸ்கொயருக்கு ஆகும் இந்த முழு விஷயம் ஒரு வர்க்க மூலத்தின் கீழ் உள்ளது இந்த கோண அடைப்புக்குறிப்புகள் சராசரி மதிப்பை உங்களுக்குச் சொல்கின்றன உள்ளே இருப்பது என்னவென்றால் சராசரியாக எடுக்கப்பட்ட ஒன்று ஆகையால் அந்த மதிப்பு x இன் வர்க்கத்திற்கு சராசரி எடுக்கப்படுகிறது இங்கே சராசரி x மதிப்புக்கு எடுக்கப்படுகிறது குறிப்பு நேரம் 0245 பின்னர் அது ஸ்கொயர் செய்யப்படுகிறது இதன் ஸ்கொயர் மூலம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு நிச்சயமற்ற தன்மை என அழைக்கப்படுகிறது சராசரியின் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயரின் சராசரி இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது என்று எனக்குத் தெரியவில்லை இது ஒரு ஸ்கொயர் ரூட் அல்லது நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை அடைப்புக்குறிக்குள் எழுதலாம் அதேபோல் நிச்சயமற்ற தன்மை இது நிலை மாறக்கூடியது மற்றும் இது இயங்குவிசை மாறுபாட்டிற்கானது இதை நான் ஒரு தனி கணக்கில் அறிமுகப்படுத்தியுள்ளேன் இந்த சூத்திரம் எவ்வாறு வருகிறது மற்றும் பலவற்றை நான் உங்களுக்குச் சொல்லலாம் ஆனால் பாடப்புத்தகங்களில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி இந்த விஷயங்களை அறிமுகப்படுத்துவோம் டெல்டா p மீண்டும் சராசரி இயங்குவிசை ஸ்கொயர் மைனஸ் இயங்குவிசை ஸ்கொயர் டெல்டா x டெல்டா p இரண்டின் பெருக்கல் h பார் பை 2 யை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது x மற்றும் p க்கு இடையிலான நிச்சயமற்ற தன்மை பற்றிய ஹைசன்பெர்க்கின் Heisenberg's கூற்று இதன் பொருள் என்னவென்றால் நிலைகளின் சில தயாரிப்புகளுக்கு இந்த சராசரியும் இந்த ஸ்கொயர் சராசரியும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் இதைக் குறைக்க முடியும் எனவே நாம் அந்த நிலையை மிகத் துல்லியமாக அளவிட முடிகிறது எனவே அவ்வாறு செய்தால் நிச்சயமற்ற கொள்கை என்னவென்றால் அது பின்னக்கீழ் எண்ணில் உள்ளது டெல்டா p இல் உள்ள நிச்சயமற்ற தன்மை மிகப் பெரியது இந்த குறிப்பிட்ட உறவை மீறுவதைத் தவிர்த்து இருவருக்கும் நிச்சயமற்ற தன்மைகளை முழுமையான குறைந்தபட்சமாகக் கட்டுப்படுத்த முடியாது ஆகையால் நிலை அளவீட்டில் உள்ள நிச்சயமற்ற தன்மை மற்றும் இயங்குவிசை அளவீட்டில் நிச்சயமற்ற தன்மை குறித்து பாடப்புத்தகங்களில் நீங்கள் அடிக்கடி காணக்கூடிய அறிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் ஆனால் ஒரு துகள் நிலையை விவரிக்க நிலை மற்றும் இயங்குவிசையை ஒரே நேரத்தில் மாறிகளாகப் பயன்படுத்த முடியாது என்பதும் இதன் பொருள் துகள் நிலையை விவரிக்க சுயாதீன அளவுகள் ஆகும் துகள் நிலையைப் பயன்படுத்தி மிகத் துல்லியமாகக் கூறலாம் அல்லது அதன் இயங்குவிசையை பயன்படுத்தி மிகத் துல்லியமாகக் கூறலாம் ஆனால் இரண்டுமே இல்லை ஆகையால் இது நியூட்டனின் சமன்பாட்டின் தீர்வில் ஒருவர் கற்பனை செய்யும் கிளாசிக்கல் இயக்கவியலின் முழு கட்டமைப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு துகள் நிலை மற்றும் திசைவேகத்தின் துல்லியமான கூற்றையும் தீர்க்க முடியும் ஆகையால் இவற்றின் திசைவேகத்தை நீங்கள் குறிப்பிட முடிந்தால் நீங்கள் துகள் இயங்குவிசையையும் குறிப்பிடலாம் ஆகவே கிளாசிக்கல் துகள் நிலையை வரையறுப்பதற்கு இயங்குவிசையின் நிலையை ஒரே நேரத்தில் விளக்கிகளாகப் பயன்படுத்தலாம் ஆனால் அவற்றை ஒரு குவாண்டம் துகளின் நிலைக்கான விளக்கங்களாகப் பயன்படுத்த முடியாது இரண்டிற்கும் இடையிலான உறவு இந்த புகழ்பெற்ற ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையால் வழங்கப்படுகிறது மற்றும் பேராசிரியர் பாலகிருஷ்ணனின் Balakrishnan's விரிவுரை ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற நிலைகளை மற்ற கிளாசிக்கல் சூத்திரங்களைப் பயன்படுத்துவதில் எவ்வாறு பொதுமைப்படுத்துவது மற்றும் இறுதியில் கம்யூட்டேட்டர் என அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு பரிமாண பெட்டிக்கு x இன் அலை செயல்பாடு psi ஐப் பயன்படுத்துவோம் ரூட் 2 பை L சைன் பை x பை L L ஐ 1 கேஸ் குவாண்டம் எண்ணுக்கு சமமாக எடுத்துக்கொள்வோம் மேலும் இந்த நிலையில் உள்ள துகள் சராசரி மதிப்பு x ஐ கணக்கிட முயற்சித்தால் அதன் அலை செயல்பாடு மற்றும் துகள் நிகழ்தகவு பல்வேறு புள்ளிகளில் சமச்சீராக L பை 2 அல்லது இருபுறமும் உள்ளது துகள் நிலைக்கான சராசரி மதிப்பு ஆனது துகள்களின் நிலை இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே இருப்பதற்கான நிகழ்தகவுகள் என்பதை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் இது ஒரு சமச்சீர் வரைபடமாக இருப்பதன் மூலம் x உடனடியாக L பை 2 ஆக இருக்க வேண்டும் என்று உடனடியாகக் கூறலாம் இது எதிர்பார்ப்பு மதிப்பு அல்லது சராசரி மதிப்பு ஆகும் இது உண்மை சை நிலையில் உள்ள எந்த மாறிக்கும் A க்கான குவாண்டம் இயக்கவியலில் சராசரி மதிப்பு சை d டவ் இல் சை ஸ்டார் A ஆல் வழங்கப்படுகிறது இது கனஅளவு உறுப்பு அல்லது பகுதி உறுப்பு அல்லது ஒரு பரிமாண பெட்டி அல்லது இரண்டு அல்லது அதற்கு ஒத்த நீள உறுப்பு ஒரு முப்பரிமாண இடைவெளி சை ஸ்டார் சை d டவ் ஆல் வகுக்கப்படுகிறது இது ஒரு அடிப்படை நிலை வாதங்களைப் பயன்படுத்தி இது எவ்வாறு வந்து சேரும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பவில்லை இதுபோன்ற விஷயங்களை இயற்பியல் புத்தகங்களில் காண்போம் ஆனால் நீங்கள் எடுக்கத் தொடங்கிய குறிப்பிட்ட பாடநெறிக்கு இது எந்த மாறி A இன் எதிர்பார்ப்பு மதிப்பிற்கான அடிப்படை நிலை அறிமுகமாகும் அதன் ஒரு ஆபரேட்டராக தொடர்புடைய பிரதிநிதித்துவம் இந்த ஒரு தொப்பியால் வழங்கப்படுகிறது மேலும் சை ஒரு சிக்கலான செயல்பாடாக இருந்தால் ஒரு தொப்பி அலை செயல்பாடு சை க்கும் சிக்கலான ஒருங்கிணைந்த சை ஸ்டார்ற்கும் இடையில் உள்ளது இல்லையெனில் இருவரும் சை தான் இந்த அறிவுறுத்தல் மனதில் வைக்கப்பட வேண்டும் இது ஒரு அடிப்படை நிலை வடிவமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது மற்றும் துகள் x ஐ கணக்கிடுகிறேன் இப்போது அது மிகவும் எளிதானது ஆகையால் சராசரி மதிப்பு x இன் ஒருங்கிணைந்த ரூட் 2 பை L ரூட் 2 பை Lஆல் வழங்கப்படுகிறது ஏனெனில் இது சை ஸ்டார் சை மற்றும் உங்களிடம் சைன் பை x பை L உள்ளது x சைன் பை x பை L d x 0 மற்றும் L க்கு இடையில் குவாண்டம் நிலையில் உள்ள துகள் குவாண்டம் எண் 1 உடன் நாம் சை 1 என்று அழைக்கிறோம் மேலும் x நிச்சயமாக எதையும் மாற்றாது அதாவது இதை வெறுமனே பெருக்குகிறது எனவே இந்த தொகையீடு 2 பை L என்பது 0 முதல் L வரை சைன் ஸ்கொயர் பை x பை L பை x dx ஆல் பெருக்கப்படுகிறது இந்த தொகையீட்டை கணக்கிட்டு பதில் L பை 2 என்பதைக் காட்டுங்கள் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இயங்குவிசைப் பற்றி பார்ப்போம் ஒரு டெரிவேட்டிவ் ஆபரேட்டராக இருக்கும் இயங்குவிசை ஆபரேட்டர் இங்கே எழுதப்பட்டிருப்பதை உறுதி செய்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது 2 பை L என்பது இரண்டு மாறிலிகளான சை ஸ்டார் சை யிலிருந்து வருகிறது பின்னர் எங்களுக்கு சைன் பை x பை L 0 முதல் L மற்றும் இயங்குவிசை ஆபரேட்டர் மைனஸ் h பார் d பை dx சைன் பை x பை L dx மூலம் செயல்படுகிறது அலை செயல்பாடு மற்றும் அலை செயல்பாட்டின் சிக்கலான இணைப்பிற்கு இடையில் ஆபரேட்டர் சிக்கிக் கொள்ளுவதைப் பாருங்கள் ஆனால் இங்கே அலை செயல்பாடு உண்மையானது எனவே இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் காணவில்லை இது உங்களுக்குக் கொடுக்கும் என்பதைக் காண்பது மிகவும் எளிதானது டெரிவேட்டிவ் உங்களுக்கு ஒரு காஸ் கொடுக்கும் மற்றும் ஒரு சைன் காஸ் உங்களுக்கு ஒரு சைன் 2 பை x பை L ஐ கொடுக்கும் மேலும் இந்த இடைவெளி உண்மையில் 0 ஆகும் சராசரி மதிப்பு p ஸ்கொயர் பற்றி பார்ப்போம் p வர்க்கத்தின் சராசரி மதிப்பு 2 பை L ஆல் மீண்டும் சைன் பை x பை L ஆல் வழங்கப்படுகிறது இப்போது உங்களுக்கு நினைவிருக்கும் இது மைனஸ் h பார் ஸ்கொயர் d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் ஆபரேட்டர் p ஸ்கொயர் சைன் dபை x பை L dx மற்றும் அது 0 மற்றும் L க்கு இடையில் உள்ளது நான் அலை செயல்பாட்டை தேர்வுசெய்துள்ளதால் அலை செயல்பாட்டை தேர்வு செய்துள்ளோம் அல்லது அலை செயல்பாட்டின் ஸ்கொயரின் தொகையீடு உண்மையில் இந்த முழு பிராந்தியத்தில் 1 ஆக உள்ளது எனவே நான் டினோமினேட்டர் எண்ணை எழுதவில்லை அது 1 இது நிச்சயமாக 2 m e தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் மொத்த ஆற்றல் இது அலை செயல்பாட்டில் p ஸ்கொயர் அலை செயல்பாட்டில் p ஸ்கொயர் பை 2 m உங்களுக்கு E ஐ கொடுத்தது நினைவிருக்கிறது எனவே இது 2 m E ஆகவே p ஸ்கொயர் நமக்குத் தெரிந்த ஆற்றலால் உடனடியாக வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் அதை நீங்கள் எழுதலாம் d x ஸ்கொயர் பற்றி பார்ப்போம் நான் x ஸ்கொயரை செய்ய வேண்டுமானால் நான் அதையே செய்ய வேண்டும் சை 1 இல் x ஸ்கொயரை எழுதுங்கள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய தொகையீடு L பை 2 தொகையீடு ஆகும் சைன் ஸ்கொயர் பை x பை L பெருக்கல் x ஸ்கொயர் dx ஆக ஆகிறது எனவே x ஸ்கொயரின் மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் x இன் மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் p இன் மதிப்பை 0 ஆக அறிவீர்கள் p ஸ்கொயரின் மதிப்பை 2 m E ஐத் தவிர வேறு எதுவும் இல்லை நான் கணக்கிடாத ஒரே தொகையீடு இதுதான் நீங்கள் அதைச் செய்தவுடன் நீங்கள் டெல்டா x டெல்டா p ஐ ஒன்றுமில்லை என்று கணக்கிடலாம் ஆனால் p ஸ்கொயர் மைனஸ் p இன் ஸ்கொயர் ரூட் நிச்சயமாக அது 0 மடங்கு x ஸ்கொயர் மைனஸ் x முழு ஸ்கொயர் என்று உங்களுக்குத் தெரியும் இந்த பதில் h பார் பை 2 அல்லது அதற்கு சமம் என்பதை நீங்கள் சரிபார்க்க முடியும் எனவே இது ஒரு பரிமாண பெட்டியில் உள்ள துகள்களுக்கான ஹைசன்பெர்க் நிச்சயமற்ற கொள்கையின் அறிக்கை இப்போது அதே அறிக்கையை இரு பரிமாண பெட்டியில் துகள் வரை நீட்டிக்க முடியும் தவிர இப்போது x மற்றும் y ஐ இரண்டு சுயாதீன ஆயங்களாக p x மற்றும் p y இரண்டு சுயாதீன ஆயங்களாக உள்ளன ஆகையால் நீங்கள் ஒரு விதிவிலக்குடன் இரண்டு பரிமாணங்களில் தொடர்புடைய நிச்சயமற்ற உறவைக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது x மற்றும் y ஆகியவை சுயாதீன ஆயத்தொகுதிகள் எனவே x மற்றும் p y ஐ ஒரே நேரத்தில் அளவிடலாம் அல்லது அமைப்புக்கு ஒரு பண்பாகக் கூறலாம் y மற்றும் p x துகள்கள் ஒரே நேரத்தில் குறிப்பிடப்படலாம் x மற்றும் y ஐ குறிப்பிடலாம் p x மற்றும் p y ஐ குறிப்பிடலாம் ஆனால் x மற்றும் p x மற்றும் y மற்றும் p y ஐ குறிப்பிட முடியாது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது அதுதான் டிக்ரிஸ் ஆப் ஃப்ரீடம் அளவின் சுயாதீனம் அந்த அளவிலான டிக்ரிஸ் ஆப் ஃப்ரீடம் தொடர்புடைய ஆபரேட்டர்கள் ஒன்றுக்கொன்று பயணிப்பதை உறுதிசெய்கிறது மேலும் அடுத்த விரிவுரையில் இருக்கும் பரிமாற்றம் பற்றி நான் உங்களிடம் அதிகம் பேசவில்லை என்றாலும் ஆனால் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டபடி ஹைசன்பெர்க்கின் Heisenberg's நிச்சயமற்ற கொள்கையை நீங்கள் கணக்கிட விரும்புகிறேன் இதைச் செய்வதற்கான ஒரு எளிய வழி இது ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் ஹைட்ரஜன் அணு மற்றும் பிற அமைப்புகளைப் படிக்கும் போது நிச்சயமற்ற தன்மைக்கு ஒத்த சிகிச்சைகளைக் காணலாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு வழங்கிய டெல்டா x க்கான வரையறையும் நான் உங்களுக்கு வழங்கிய டெல்டா p க்கான வரையறையும் ஆகும் அவை அடிப்படை அவைகள் எங்கிருந்து வருகின்றன என்று நான் உங்களுக்குச் சொல்லவில்லை ஒரு தனி விரிவுரையில் அல்லது வகுப்பில் நாம் இந்த விஷயங்களை விரிவாக விவாதிக்கும்போது டெல்டா x மற்றும் டெல்டா p ஆகியவற்றின் தோற்றம் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்வேன் ஆனால் இவை நீங்கள் தொடங்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வரையறைகள் பின்னர் மிகவும் வசதியாக இருக்கும் திரும்பிச் சென்று வழித்தோன்றலின் முழு செயல்முறையையும் பாருங்கள் இரு பரிமாண பெட்டியில் உள்ள துகள் மூன்றாம் பாகமாக இருக்கும் இந்த விரிவுரையின் அடுத்த பகுதியில் இந்த பாடத்திட்டத்திற்கான குவாண்டம் இயக்கவியலின் அறிமுகம் ஆனால் குவாண்டம் இயக்கவியலின் போஸ்டுலேட்டரி அடிப்படையில் இந்த பயிற்சியைத் தொடருவோம் அதனுடன் இரண்டு எளிய மாதிரிகள் துகள்களை ஒரு டி மற்றும் இரண்டு டி பெட்டியில் முடிப்போம் அடுத்த முறை இரண்டு டி பெட்டி விரிவுரையில் துகளின் கடைசி பகுதியில் மீண்டும் சந்திப்போம்